மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய இரண்டு வகுப்புகளிலும் இருப்புநிலை குறிப்பை பற்றி படித்து புரிந்துக்கொள்ள முயற்சி செய்தோம் மற்றும் இருப்புநிலை குறிப்பின் கீழ்ப்பகுதியை பார்த்தோம் விசேஷமாக நடப்பு சொத்து மற்றும் நடப்பு பொறுப்பு பகுதியைப் பார்த்தோம் இருப்புநிலை குறிப்பில் கீழ்ப்பகுதி ஏன் முக்கியம் என்பதை பற்றி நான் தெளிவு படுத்தினேன் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகளை சரியாக நிர்வகிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நான் தெளிவு படுத்தினேன் நடப்பு சொத்து மற்றும் நடப்பு பொறுப்பை மேலாண்மை செய்வதின் அவசியத்தை புரிந்துகொண்டால் பணி மூலதனத்தை அல்லது குறுகிய கால நிதியை சரியாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை நாம் புரிந்துகொண்டோம் என்று அர்த்தம் எனவே இப்போது நாம் படிக்கட்டில் முன்னேறி வருகிறோம் மூலதன நிர்வாகத்தின் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் பணி மூலதன நிர்வாகத்தின் தன்மை என்ன என்பது தெளிவாக எழுதப்பட்டிருப்பதால் அந்த மூலதன மேலாண்மை பற்றி நாம் நினைத்தால் நாம் மறந்தாலும் முதலாவதாக அதன் தன்மை என்னவென்றால் அது மிகவும் மாறும் பாட நெறி நாம் ஒரு தடவை திட்டமிட்டு விட்டு பிறகு அதையே பல வருடங்களுக்கு உபயோகிக்க முடியாது ஒவ்வொரு நாளுக்கும் திட்டம் செய்ய வேண்டும் தினமும் காலையில் இன்றைக்கு நான் இதை செய்யப் போகிறேன் இதற்காக நான் தயாராக உள்ளேன் என்று திட்டம் செய்ய வேண்டும் நேரத்தின் எல்லை 1 மாதமாக இருக்கலாம் 15 நாட்களாக இருக்கலாம் பட்ஜெட் எனது கடமைகளை நான் திறமையாக நிறைவேற்ற வேண்டும் எனவே இதைப் பற்றி நீங்கள் பார்த்தால் இந்த மூலதன மேலாண்மை என்ன என்பதைப் பற்றி நீங்கள் பேசினால் பணி மூலதன நிர்வாகத்தின் தன்மையாவது ஒரு வணிகத்தை நடத்திச் செல்ல முக்கியமான பங்கு வகிப்பதால் பணி மூலதன மேலாண்மை நிதி மேலாண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாகும் இது குறுகியகால நிதி பற்றின முடிவுகளுக்கு சம்பந்தப்பட்டது பணி மூலதனத்தை சரியாக நிர்வகிக்க தவறும்போது வணிகங்கள் தோல்வி அடையும் பல சமயங்களில் அவைகளின் வளர்ச்சி குன்றியும் போகும் நான் மீண்டுமாக கூறுகிறேன் பணி மூலதன மேலாண்மை ஒரு வணிகத்தை நடத்திச் செல்ல முக்கியமான பங்கு வகிப்பதால் பணி மூலதன மேலாண்மை நிதி மேலாண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாகும் பணி மூலதன மேலாண்மை காரணமாக மட்டுமே வணிகம் இயங்குகிறது நம்மிடம் பெரிய ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் போன்ற எல்லாம் இருந்தும் சரக்குகிருப்பு இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் மக்களே மக்களோ பணியாளர்களோ தொழிற்சாலையை இயக்க இல்லை என்றால் அந்தத் ஆலையினால் என்ன பயன் அந்தக் கட்டிடங்களை வைத்து என்ன பிரயோஜனம் அந்த தளபாடங்களி்னால் என்ன பயன் உங்களிடம் மின்சாரம் இல்லை லூப்ரிகன்ட்கள் இல்லை இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு வணிகத்தை இயக்குவதற்கு போதிய அளவு பணி மூலதனம் தேவை நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கும்போது நம் செலவை அதிகரிக்கிறோம் அதனால் குறிப்பிட்ட அளவைவிட குறைக்கும்போது தொழில்நுட்ப நொடிப்பிற்கான ஆபத்து அந்த நிறுவனத்திற்கு ஏற்படும் அதனால் நடப்பு சொத்துக்களை உகந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் அதற்கு உகந்த அளவு பணி மூலதனம் தேவை இது குறுகியகால நிதி பற்றின முடிவுகளுக்கு சம்பந்தப்பட்டது அதாவது எவ்வளவு மூலப் பொருட்கள் தேவை எத்தனை பணியாளர்கள் தேவை எவ்வளவு மின்சாரம் தேவை எவ்வளவு நீர் தேவை எவ்வளவு லூப்ரிகன்ட் மற்றும் உள்ளீடுகள் தேவை என்பதை கணக்கிடுவது முக்கியம் பணி மூலதனத்தை சரியாக நிர்வகிக்க தவறும்போது வணிகங்கள் தோல்வி அடைந்துள்ளன பல சமயங்களில் அவைகளின் வளர்ச்சி குன்றியும் போயுள்ளன பல நிறுவனங்கள் மிக திறமையாக இருந்தாலும் பணி மூலதனத்தை சரியாக கையாளாவிட்டால் பல நேரங்களில் சரக்கிருப்பு இன்றி போய்விடுவர் அவர்கள் சரக்கிருப்பின்மை செலவிற்கு கட்டணம் செலுத்துகிறார்கள் 1991ன்றில் ஏற்பட்ட இந்திய பொருளாதாரத்தின் உலகமயமாக்கலுக்கு பிறகு சில நிறுவனங்கள் திறமை வாய்ந்ததாக இல்லை ஏனென்றால் மொத்த உற்பத்தித்துறை கோணமும் மாறிவிட்டது முன்னதாக பொதுத்துறைக்கு மூடப்பட்ட துறைகள் இப்போது தனியார் துறைக்கு திறக்கப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு எஃகு முழு நாட்டிற்கும் எஃகு உற்பத்தி செய்து வந்தது இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது எனவே அவர்கள் SAIL இன் சந்தையின் பாதியை பறித்துள்ளனர் எனவே SAILஇன் உற்பத்தி வசதி அதேதான் ஆனால் அவற்றின் சந்தை 50 குறைந்துள்ளது இதன் அர்த்தம் என்ன நடக்கிறது என்றால் உற்பத்தி செயல்முறையை நிறுத்த முடியாது என்பதால் சரக்கிருப்புகள் பெருகி வருகின்றன அவர்களுக்கு மிகப்பெரிய மனிதசக்தி உள்ளது அவர்களிடம் மிகப்பெரிய ஆலைகள் கட்டிடங்கள் உள்ளன மற்றும் பெரிய மக்கள் சொத்துகள் உள்ளன அவர்கள் அந்த நிலையான சொத்துக்களைப் பயன்படுத்துவதை நிறுத்தினால் நீண்ட கால சொத்துக்களி்ன் இழப்புகள் பெரிதாகிவிடும் எனவே அவர்கள் தயாரிக்க வேண்டும் உற்பத்தி செயல்முறை தொடர்ந்து நடந்து வருகிறது ஆனால் அவர்கள் சந்தையில் 50 இழந்துள்ளனர் அதனால் என்ன நடக்கிறது அவற்றின் சரக்கிருப்புகள் பெருகி வருகின்றன அவற்றின் சரக்கிருப்புகள் பெருகும்போது முடிக்கப்பட்ட உற்பத்தியின் சரக்கிருப்பு பெருகிவருகிறது இதன் பொருள் என்னவென்றால் மூலதனத்தின் தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்ட சிக்கல் ஆகும் முடிக்கப்பட்ட பொருட்களின் பெரிய சரக்கிருப்புகள் அவர்களிடம் உள்ளது இப்போது அந்த சரக்கிருப்புகளை ஆதரிக்க நிதி தேவைப்படுகிறது தேவைப்படும்போது அந்த சரக்கிருப்புகளை சந்தையில் விற்க முடியவில்லை இது ஒரு சிக்கலை உருவாக்குகிறது எனவே இந்த விஷயத்தில் பணி மூலதனத்தின் சரியான நிர்வாகத்தை புறக்கணிப்பது பல வணிகங்களை தோல்வியடை செய்துள்ளது பல சமயங்களில் அவைகளின் வளர்ச்சி குன்றியும் போயுள்ளன திறமையாக மற்றும் பயனுள்ளதாக பணி மூலதனத்தைப் பயன்படுத்தவில்லை என்றால் குறைந்த வருமானத்தை ஈட்ட வழிவகுக்கிறது நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்பும் நடப்பு சொத்துக்களின் பெரும் தொகையை நீங்கள் வைத்திருந்தால் எனது மூலப்பொருள் எப்போதும் இருக்கிறது என் மின்சாரம் இருக்கிறது என் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அதிகபட்ச சந்தை அல்லது பெரிய சந்தைப் பங்கைக் கொண்டிருப்பதற்காக நீங்கள் கடனில் அதிகமாக விற்கிறீர்கள் உங்களுக்கு அதிக அளவு மூலதனம் தேவை தற்போதைய சொத்துகளின் பெரிய தொகையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அவை குறைவான உற்பத்தி திறன் கொண்டவை என்று நான் சொன்னேன் அதனால் என்ன நடக்கும் உங்கள் இழப்புகள் உருவாகின்றன இது செயல்பாட்டு மூலதனத்தின் திறமையான மேலாண்மை மற்றும் இது செயல்பாட்டு மூலதனத்தின் நிர்வாகத்தின் பற்றாக்குறை என்று அழைக்கப்படுகிறது திறமையாக மற்றும் பயனுள்ளதாக பணி மூலதனத்தைப் பயன்படுத்தவில்லை என்றால் குறைந்த வருமானத்தை ஈட்ட வழிவகுக்கிறது சில சமயங்களில் நஷ்டம் கூட ஏற்படும் சொத்துக்களை பராமரிக்க விலை அதிகரிக்கும்போது நிதி செலவும் அதிகரிக்கிறது பின்னர் நஷ்டமும் அதிகமாகும் அதனால் திறமையாக பணி மூலதன மேலாண்மையை கையாளுதல் சமீப காலங்களில் மிகவும் அதிகரித்துள்ளது பணி மூலதன மேலாண்மையில் அடுத்து வரும் சிக்கல் என்னவென்றால் நடப்பு சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பையும் சரியாக கையாள முயற்சிசெய்வதாகும் ஏனென்றால் நடப்பு சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் மாறும் தன்மை உடையவை மூலதன மேலாண்மை மாறும் தன்மை கொண்டவை ஏனென்றால் அதை நாம் தினந்தோறும் திட்டமிட வேண்டும் நான் எவ்வளவு கட்டணம் செலுத்த போகிறேன் எவ்வளவு விற்பனை செய்யப்போகிறேன் எவ்வளவு பணம் இன்றைக்கு வசூலிக்க போகிறேன் எவ்வளவு சரக்கிருப்புகள் தேவைப்படும் எவ்வளவு சரக்கு இருப்புகள் வழியில் வந்து கொண்டிருக்கின்றன அவை எப்பொழுது நம்மிடம் வந்து சேரும் இல்லை என்றால் கடையில் வந்து சேரும் இவைகளையெல்லாம் குறித்து நாம் தினமும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவேண்டும் நாம் கவனமாக இல்லாவிட்டால் பணி மூலதனத்தை சரியாக கையாள தவறுகிறோம் நிறுவனத்திற்கு நஷ்டம் அதிகரிக்கும் மற்றும் நடப்பு சொத்துக்களை கையாளும் செலவு அதிகரிக்கும் இப்போது அதை வெவ்வேறு கோணங்களில் புரிந்துகொள்வோம் பணி மூலதனத்தின் வரையறைகள் நீங்கள் மூலதனத்தைப் பற்றி 2 விதமாக கேள்விப்பட்டிருக்கலாம் ஒன்று மொத்த செயல்பாட்டு மூலதனம் மற்றும் இரண்டாவது நிகர செயல்பாட்டு மூலதனம் மொத்த மூலதனம் என்றால் நடப்பு சொத்துக்களின் மொத்தம் இது இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பகுதியில் காணப்படும் நடப்பு சொத்துக்களின் மொத்தம் தான் மொத்த மூலதனம் அனைத்து நடப்பு சொத்துக்கள் சரக்கிருப்பு கடன் விற்பனை கடனாளிகள் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு முன்கூட்டி செலுத்திய செலவுகள் முன்கூட்டியே வைப்பு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் ஆகிய நடப்பு சொத்துக்களின் மொத்தத்தை எடுத்துக்கொண்டு இருப்புநிலை குறிப்பில் இருந்து பொறுப்புகள் பகுதியை எடுக்காமல் நடப்பு சொத்துகளின் மொத்தம் மட்டுமே எடுத்தால் இது மொத்த மூலதனம் என்று கூறப்படும் ஆனால் அந்த சொத்துக்களிலிருந்து நடப்பு பொறுப்புகளை இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பகுதியிலிருந்து கழித்தால் நமக்கு கிடைப்பது நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள் இது நிகர மூலதனமாகும் ஆக மொத்த மூலதனம் மற்றும் நிகர மூலதனம் என இரு பணி மூலதனங்கள் உள்ளன இறுதியாக அடுத்த உரையாடலில் பணி மூலதனத்தை பற்றி நாம் பேசும்போது நிகர மூலதனத்தை குறிக்கிறோம் அதாவது நடப்பு சொத்துக்கள் கழித்தல் நடப்பு பொறுப்புகள் எனவே இறுதியாக நிகர செயல்பாட்டு மூலதனம் பற்றி பேசினால் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகள் என்று சொல்லலாம் எனவே நடப்பு சொத்துக்கள் நம்மிடம் உண்டு நடப்பு கடன்கள் நம்மிடம் உண்டு நாம் வைத்திருந்தால் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு பொறுப்புகள் பற்றி பேச விரும்பினால் இதன் அர்த்தம் என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் கழித்தல் நடப்பு பொறுப்புகள் நிகர மூலதனமாகும் இது இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பகுதியில் வரும் நீங்கள் இந்த இருப்புநிலை குறிப்பை வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் மொத்த நடப்பு சொத்துக்கள் உள்ளன இங்கு பல்வேறு நடப்பு சொத்துக்களின் மொத்தத்தை நீங்கள் கணக்கிடும்போது இது உங்கள் மொத்த செயல்பாட்டு மூலதனம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இங்கே உங்களிடம் நடப்பு பொறுப்புகள் உள்ளன நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து கழிக்கும்போது இந்த கழித்தல் இது நிகர செயல்பாட்டு மூலதனமாகும் இது நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு கடன்களின் கருத்து எனவே இறுதியில் நாம் நிகர மூலதனத்தைப் பற்றி பேசுகிறோம் இப்போது நீங்கள் நிகர செயல்பாட்டு மூலதனத்தைப் பற்றி பேசும்போது இந்த நிகர செயல்பாட்டு மூலதனம் என்ன நிகர மூலதனம் என்பது நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படும் நடப்பு சொத்துகளின் ஒரு பகுதியாகும் இது நிகர செயல்பாட்டு மூலதனம் ஏனென்றால் நடப்பு பொறுப்புகளின் கீழ் நீங்கள் இரண்டையும் சேர்த்துள்ளீர்கள் அதாவது தன்னிச்சையான நிதி ஆதாரங்கள் மற்றும் குறுகிய கால நிதி ஆதாரங்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால மன்னிக்கவும் குறுகிய கால மற்றும் தன்னிச்சையான நிதி ஆதாரங்களை நீங்கள் முழுமையாகப் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் நடப்பு சொத்துகள் 100 ரூபாய் தேவைப்படுகிறது மேலும் மொத்த தன்னிச்சையான நிதி மற்றும் குறுகிய கால நிதியும் நம்மிடம் 80 ரூ உள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் இப்போது நிகர மூலதனம் 20 ரூபாய் ஆகும் இந்த இருபது ரூபாய் எங்கிருந்து வரும் இது நீண்டகால நிதி மூலங்களிலிருந்து வரும் ஏனென்றால் நாம் தன்னிச்சை நிதியை முற்றிலுமாக உபயோகித்து விட்டோம் குறுகியகால நிதியை உபயோகித்தபின் நம்மிடம் மீதி இருப்பது நீண்டகால நிதி மூலங்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் முதலில் தன்னிச்சை நிதியை உபயோகிக்க வேண்டும் பின்னர் குறுகிய கால நிதியை உபயோகிக்கவேண்டும் மற்றும் பின்னர் நீண்ட கால நிதியை உபயோகிக்கவேண்டும் இந்த 2 ஆதாரங்களும் இருக்கும் பொது இந்த பிளஸ் இது முழுமையாக எடுத்துக் கொள்ளப்பட்டால் இது நடப்பு பொறுப்புகளாகிவிடும் எனவே நடப்பு சொத்துக்கள் கழித்தல் நடப்பு பொறுப்பு நிகர செயல்பாட்டு மூலதனம் ஆகும் மற்றும் நிகர செயல்பாட்டு மூலதனம் என்பது நடப்பு சொத்துக்களின் ஒரு பகுதியிலிருந்து நிதியளிக்கப்படும் நிகர செயல்பாட்டு மூலதனம் நடப்பு சொத்துக்களின் ஒரு பகுதியாகும் இது நடப்பு பொறுப்புகளிலிருந்து அல்ல நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படுகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் படிப்படியாக இந்த மூன்று நிதி மூலங்களையும் உபயோகிக்கிறோம் அதாவது தன்னிச்சை நிதி குறுகிய கால நிதி மற்றும் நீண்ட கால நிதி மீண்டும் எச்சரிக்கிறேன் நீண்டகால நிதிகளை உபயோகிப்பதிலிருந்து அதிகபட்சம் குறைத்துக்கொள்ளவேண்டும் அதாவது நீண்டகால நிதிகளை மிகவும் குறைந்த அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நடப்பு விகிதம் 21 என்று வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் உங்கள் நடப்பு சொத்துக்கள் 100 ஆகவும் மற்றும் உங்கள் நடப்பு பொறுப்புகள் 50 ஆகம் உங்கள் நிகர மூலதனம் எவ்வளவாக இருக்கும் நிகர செயல்பாட்டு மூலதனம் 50 ஆக இருக்கும் இதன் பொருள் உங்கள் நடப்பு சொத்துகளில் பாதி அளவு நீண்டகால நிதி ஆதாரங்களிலிருந்து நிதியளிக்கப்படுகிறது இது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் ஒரு உதாரணமாக நடப்பு விகிதம் 1 331 என்று வைத்துக்கொள்வோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் மூன்றில் ஒரு பகுதியான நடப்பு சொத்துக்கள் மட்டுமே நீண்டகால மூலங்களிலிருந்து நிதி அளிக்கப்படுகிறது நாம் 100 நடப்பு சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் அதில் 33 3 நடப்பு சொத்துகள் மட்டுமே நீண்டகால மூலங்களில் இருந்து வருகிறது 21 என்ற விகிதம் பராமரிப்பதை விட 1 331 விகிதம் பராமரிப்பது சிறந்ததாகும் எனவே இந்த விஷயத்தில் இந்த விகிதத்தைக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் இந்த விகிதத்தைக் கொண்டிருப்பது நல்லது ஏனென்றால் 21 என்ற விகிதத்தில் 100 நடப்பு சொத்துக்கள் நீண்டகால ஆதாரங்களில் இருந்து வருகிறது அது மிகவும் விலை உயர்ந்தது இது அதிகபட்சம் தன்னிச்சை மற்றும் குறுகிய கால நிதியிலிருந்து தான் வரவேண்டும் மற்றும் மீதமுள்ள பகுதி நீண்ட கால நிதி ஆதாரங்களிலிருந்து வர வேண்டும் சந்தையில் பல நிறுவனங்களின் நடப்பு விகிதம் 0 81 ஆக உள்ளன அவர்கள் எதிர்மறை பணி மூலதனத்தோடு செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம் நிகர மூலதனம் அல்ல மாறாக எதிர்மறை மூலதனம் அவர்கள் எதிர்மறை பணி மூலதனத்தோடு செயல்படுகிறார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் எதிர்மறை பணி மூலதனத்தோடு செயல்படுகிறார்கள் ஆகவே நடப்பு பொறுப்புகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த நடப்பு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நடப்பு பொறுப்புகள் அதிகமாக உள்ளன மற்றும் நடப்பு சொத்துக்கள் குறைவாக உள்ளன என்று நாம் புரிந்துகொள்ளலாம் அவர்கள் எதிர்மறையான பணி மூலதனத்துடன் நடத்துகிறார்கள் இது ஒரு வணிகத்துக்கு எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆனால் நாம் திறமையாக வணிகத்தை கையாளும்போது என்ன நடக்கும் அந்த சூழ்நிலையில் நாம் நிதியின் விலையை குறைக்கமுடியும் நம் நிதியின் விலை முற்றிலுமாக கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பல நிறுவனங்கள் உள்ளன எஃகு துறையை உங்களுக்கு உதாரணமாக கூறினேன் எஃகு துறையில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தவிர பின்வரும் விவாதங்களில் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த நிறுவனங்கள் அனைத்தும் எதிர்மறையான செயல்பாட்டு மூலதனத்துடன் நடத்துகின்றன அவர்களிடம் இருக்கும் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட குறைந்த அளவில் உள்ளன இதன் அர்த்தம் என்னவென்றால் வங்கியிலிருந்து முதல் எதுவும் கடன் வாங்குவதில்லை மற்றும் குறுகிய கால நிதியும் வங்கியிலிருந்து கடன் வாங்குவதில்லை அவர்களிடம் நீண்டகால மூலத்தில் குறுகிய கால உபயோகத்திற்கு முதலீடு கிடையாது இறுதியில் தன்னிச்சை நிதி மற்றும் குறுகிய கால நிதி மூலத்திலிருந்து வரும் நிதியை மட்டும் தங்கள் நடப்பு சொத்துக்களின் நிதியாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இது எல்லா நிறுவனத்திற்கும் சாத்தியமில்லை எனவே பொதுவாக பெரிய அளவில் நிறுவனங்கள் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக இருக்கும் ஒரு நேர்மறையான நிகர செயல்பாட்டு மூலதனம் இருப்பதை காண்பீர்கள் ஆனால் நடப்பு கடன்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த நடப்பு சொத்துக்களை வைத்திருப்பதன் மூலம் எதிர்மறையான பணி மூலதனத்துடன் நிர்வகிக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் அது சிறந்த சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் அதன் காரணமாக வேறு பல சிக்கல்கள் ஏற்படும் எனவே உங்களுடன் இந்த சிக்கல்களைப் பற்றி நான் பின்னர் விவாதிக்கிறேன் நீங்கள் அந்த சிக்கல்களை நிர்வகிக்க அல்லது கவனித்துக் கொள்ள முடிந்தால் எதிர்மறையான பணி மூலதனத்துடன் நடத்தினால் நாம் பணி மூலதனத்தை திறமையாக நிர்வகிக்கிறோம் ஆனால் நாம் அந்த விவாதத்தை இப்பொழுது இல்லாமல் அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்வோம் ஆனால் நிகர மூலதனம் என்பது நடப்பு சொத்துகள் கழித்தல் நடப்பு பொறுப்பு ஆகும் நடப்பு சொத்துகளின் ஒரு பகுதியான நிகர மூலதனம் நீண்ட கால நிதிகளிலிருந்து நிதியளிக்கப்படுகிறது அதனால் இந்த முதலீட்டை மிகவும் குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நிதியின் செலவு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எனவே பணி மூலதனத்தை திறம்பட நிர்வகிப்பதில் நிதி மேலாளரின் பணி நிறுவனத்தின் செயல்பாடுகளில் போதுமான நீர்மைத்தன்மை உறுதி செய்வதாகும் தன்னிச்சையான நிதி குறுகிய கால நிதி நீண்ட கால நிதி ஆகியவற்றிலிருந்து கடன் வாங்குவதன் மூலம் இதைச் செய்ய முடியும் இது வணிகத்தை எவ்வாறு இயக்குவது என்று ஒரு வணிகத்தின் அல்லது நிதி மேலாளரின் முடிவு ஆகும் அவர்கள் நீண்டகால நிதியில் கடன் வாங்கினால் விலை உயரும் இல்லாவிட்டால் விலை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் இப்போது நாம் சில விஷயங்களைப் பற்றி பேசபோகிறோம் இங்கே நாம் பணி மூலதனத்தின் குறிக்கோள்களைப் பற்றி பேசப்போகிறோம் நமக்கு ஏன் பணி மூலதன மேலாண்மை தேவை நாம் ஏன் மூலதனத்தை நிர்வகிக்க விரும்புகிறோம் பணி மூலதனத்தை நிர்வகிப்பதில் உள்ள பல்வேறு நோக்கங்கள் என்ன இங்கே எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால் பணி மூலதன மேலாண்மையில் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஒரு நிறுவனத்தின் நடப்பு சொத்துக்களையும் நடப்பு பொறுப்புகளையும் திறமையாக கையாண்டு திருப்திகரமான அளவுக்கு பணி மூலதனத்தை பராமரித்தல் ஆகும் மிகவும் பயன் தரும் அளவிற்கு பணி மூலதனத்தை பராமரிக்க வேண்டும் அதாவது உகந்த அளவுக்கு நடப்பு சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் உகந்த அளவு நடப்பு சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அல்ல ஆனால் உகந்த அளவை நடப்பு சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு தேவைப்படும் சரியான அளவு சரக்கிருப்பு சரியான அளவு கடன் விற்பனைகள் சரியான அளவு ரொக்கம் அதிகம் அல்ல ஆனால் சரியான அளவு சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்கள் சரியான அளவு நீர்மைத்தன்மை பராமரித்தல் வேண்டும் நாம் நடப்பு பொறுப்புகளிலிருந்து தன்னிச்சை நிதியிலிருந்து குறுகிய கால நிதியிலிருந்து நிதிகளை திரட்டுவதால் சப்ளையர் அனுமதித்த கடன் காலம் முடிவடையும் போது தன்னிச்சையான நிதி செலுத்தப்பட வேண்டும் எனவே சப்ளையரின் கடன் காலம் முடிவடையும் போது நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் நீங்கள் சரியான தேதியில் பணம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் திறமையான மேலாளராக கருதப்பட மாட்டீர்கள் சப்ளையருடனான உறவு பாதிக்கப்படும் மேலும் இந்த நிறுவனம் ஒரு நல்ல கட்டணம் செலுத்த கூடிய நிறுவனம் அல்ல என்பதை சப்ளையர் உணர ஆரம்பித்துவிடுவர் அவர்கள் கட்டணங்களை உரிய தேதியில் செலுத்தமாட்டார்கள் எனவே இது நிறுவனத்தின் நற்பெயரைக் கெடுத்து விடும் செலுத்த வேண்டிய நேரத்தில் நீங்கள் பணம் செலுத்தும்போது போதுமான நீர்மைத்தன்மை இருக்கும்போது போதுமான நீர்மைத்தன்மை என்பது போதுமான அளவு பணம் வைத்திருப்பது என்று பொருள் ஆனால் அது அதிகப்படியான நீர்மைத்தன்மை இருக்கக்கூடாது அதிகப்படியான நீர்மைத்தன்மை வைத்திருப்பது விலையை உயர்த்தும் தேவையான அளவு நீர்மைத்தன்மை விட குறைவாக வைத்திருப்பது மீண்டும் எதிர்மறையாக விலை உயர்ந்தது ஏனென்றால் அந்த நிறுவனத்தால் உரிய தேதியில் பணம் செலுத்த முடியாது அது தொழில்நுட்ப நொடிப்பு என்று கருதப்படும் எந்த நிறுவனம் உரிய தேதியில் தன் கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லையோ அந்த நிறுவனத்தை தொழில்நுட்ப நொடிப்புடைய நிறுவனமாக கருதப்படும் அதனால் நடப்பு சொத்துக்களை உரிய அளவில் வைத்திருத்தல் வேண்டும் போதிய அளவு நீர்மைத்தன்மை வேண்டும் அதே நேரத்தில் நடப்பு சொத்துக்களின் முதலீட்டில் இருந்து வரும் வருமானம் ஓரளவிற்கு நிதியின் விலையை விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது அதை எப்படி செய்வது இது மட்டுமே சாத்தியம் நடப்பு சொத்துகளில் ஓரளவு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ROI என்பது நிதியின் விலையை விட அதிகமாக இருக்க வேண்டும் தன்னிச்சை நிதி மற்றும் குறுகியகால நிதியில் முதலீட்டின் மீதான வருவாய் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அந்த செலவை வாங்குபவர் மீது திணித்து விடலாம் இல்லாவிட்டால் சரக்கிருப்பு செலவை பொருளின் விலையோடு ஓரளவிற்கு சேர்த்து விடலாம் நீண்டகால நிதி மூலம் 20 என்றால் இதை இருப்பு சரக்கு செலவுடன் அல்லது கடன் விற்பனைகள் செலவுடன் சேர்ப்போம் என்றால் அந்தப் பொருளை ஒருவரும் வாங்கமாட்டார்கள் ஏனென்றால் அதன் விலை மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் செலவு மிக அதிகமாக இருப்பதால் விலை அதிகரிக்கிறது அதனால் நாம் அந்தப் பொருளை கடனுக்கு கூட விற்க முடியாது நாம் விலையை எப்போதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் மற்றும் நிறுவனத்தின் மதிப்பை அதிகரிப்பது கடைசி நோக்கமாகும் நம் இருப்புநிலை குறிப்பின் மேல் பகுதியை சரியாக கையாண்டால் நீண்டகால சொத்துக்களும் பொறுப்புகளும் சரியாக கையாளப்படும் நம் இருப்புநிலை குறிப்பின் கீழ் பகுதியான நடப்பு சொத்துக்களும் நடப்பு பொறுப்புகளும் சரியாக கையாளப்படும் போது நிறுவனத்தின் மதிப்பு அதிகரிக்கும் ஏனென்றால் அப்போது லாபம் அதிகரிக்கும் மற்றும் முதலீட்டின் மீதான வருவாய் அதிகரிக்கும் பின்னர் நிறுவனத்தின் மதிப்பு அதிகரிக்கும் பணி மூலதனத்தை பற்றி படிக்கும்போது நான்கு விதமான கருத்துக்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவை மிகை மூலதனமாக்கல் குறை மூலதனமாக்கல் பூஜ்ஜிய மூலதனம் மற்றும் எதிர்மறை மூலதனம் ஆகும் எதிர்மறை மூலதனம் பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் நடப்பு பொறுப்புகளை விட நடப்பு சொத்துக்கள் குறைவாக இருக்கும்போது நடப்பு விகிதம் 0 81 என்றால் நம் நடப்பு சொத்துக்கள் 80 ஆகவும் நம் நடப்பு பொறுப்புகள் 100 ஆகவும் உள்ளன என்று அர்த்தம் இதுதான் எதிர்மறை மூலதனம் இதேபோல் மிகை மூலதனமாக்கல் நடப்பு விகிதத்தைப் பற்றி நீங்கள் பேசும்போது நடப்பு விகிதத்தை நீங்கள் வைத்திருக்கும்போது உங்கள் நடப்பு விகிதத்தை மிக உயர்ந்த நடப்பு விகிதமாக வைத்திருக்கிறீர்கள் நடப்பு விகிதம் மிகவும் அதிகமாக இருக்கும்போது அதாவது 21 ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் உங்கள் நிதிகளின் செலவு அதிகரிக்கும் மற்றும் நிதி செலவு அதிகரித்தால் என்ன நடக்கும் நீங்கள் வைத்திருப்பது 21 நடப்பு விகிதம் 21 நடப்பு விகிதம் 4 1 நடப்பு விகிதம் 3 1 ஆகும் நடப்பு கடன்களுடன் ஒப்பிடும்போது 2 மடங்கு நடப்பு சொத்துகள் வைத்திருக்கிறீர்கள் என்பதாகும் நடப்பு கடன்களுடன் ஒப்பிடும்போது 4 மடங்கு நடப்பு சொத்துகள் வைத்திருக்கிறீர்கள் நடப்பு கடன்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் 3 மடங்கு நடப்பு சொத்துகள் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இது அதிகரித்த நிதி செலவு மற்றும் நிறுவனத்தின் நலனுக்காக இருக்காது ஏனெனில் ஒவ்வொரு செலவிலும் மொத்த செலவில் பங்களிப்பு உள்ளது உற்பத்தி செலவு மூலப்பொருள் செலவு தயாரிப்பு உற்பத்தி செலவு மனித வள செலவு விற்பனை மற்றும் விநியோக செலவு நிதி செலவு போன்ற செலவுகள் உள்ளன நாம் நிதி சலவை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் பணி மூலதனத்தை மிகவும் அதிகமாக வைத்திருந்தோம் ஆனால் நடப்பு விகிதம் 21 அல்லது 41 அல்லது 31 ஆக பராமரிக்கிறோம் என்று அர்த்தம் இது மிகை மூலதனமாக்கல் குறை மூலதனமயமாக்கல் பற்றி நீங்கள் பேசும்போது குறை மூலதனமாக்கல் என்றால் நம் நடப்பு சொத்துகளின் அளவு மிகவும் குறைவாக இருப்பது தான் உதாரணமாக குறிப்பிட்ட அளவு சரக்கிருப்பு தேவை எப்பொழுதும் நூறு ரூபாய் அளவிற்கு சரக்கிருப்பு தேவை என்றால் நீங்கள் உங்கள் உற்பத்தியில் 20 கடனுக்கு விற்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் 100 ரூபாய் ரொக்கம் கையில் வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் 50 ரூபாயை முன்பணமாக செலுத்த முடியும் இதுதான் உங்கள் நடப்பு சொத்துக்களின் உகந்த பராமரிப்பு அளவு ஆனால் Rs 70 கான சரக்கிருப்பை வைத்திருப்போம் என்றால் ஐந்து ரூபாய்க்கு கடனில் விற்கவேண்டும் கையில் 70 ரூபாய் ரொக்கம் வைத்திருப்பீர்கள் ஆனால் முன்பணமாக ரூபாய் முப்பது வரை மட்டுமே செலுத்த முடியும் ஆகவே நீங்கள் இந்த அளவிலான நடப்பு சொத்துக்களின் அளவை எதிர்த்து இந்த அளவு நடப்பு சொத்துகளை வைத்திருந்தால் அடி மட்டான செயல்திறன் உடையவர்கள் என்று அர்த்தம் உங்கள் பணி மூலதனம் ஒரு எதிர்மறையான பணி மூலதனம் அல்ல என்று நான் கூறுவேன் இது நேர்மறையான பணி மூலதனம் ஆனால் அது குறை மூலதனமாக்கப்பட்டுள்ளது உகந்த மூலதனம் இந்த அளவு மற்றும் நீங்கள் இந்த அளவை வைத்திருந்தால் அது மிகை மூலதனமாகும் ஆனால் நான் சொன்னது போல் உங்கள் நடப்பு சொத்துகளின் அளவு 200 ஆக இருந்தால் இதேபோல் நீங்கள் கடனுக்கு விற்கிறீர்களானால் 40 ரூ ஆகும் 200 ரூபாய் பணத்தை நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் 100 ரூபாயை முன்கூட்டியே செலுத்துகிறீர்கள் என்றால் இதன் பொருள் நீங்கள் இந்த அளவு நடப்பு சொத்துகளுக்கு எதிராக இந்த அளவு நடப்பு சொத்துக்களை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே இது நடப்பு சொத்துகளின் உகந்த நிலை இது தற்போதைய சொத்துகளின் உகந்த அளவைக் காட்டிலும் குறைவாக உள்ளது மேலும் இங்கு நிறுவனம் மிகை மூலதனப்படுத்தப்பட்டிருக்கிறது நடப்பு சொத்துக்கள் உகந்த மட்டத்துடன் ஒப்பிடும்போது மிக அதிகம் எனவே இந்த சூழ்நிலையில் இது நல்லதல்ல என்று பொருள் இது நிறுவனத்திற்கு விரும்பத்தக்க சூழ்நிலை அல்ல எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள்நடப்பு சொத்துக்களை உகந்த அளவுடன் எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டும் பணி மூலதனத்தின் குறிக்கோள்களைப் பொறுத்தவரை முக்கிய நோக்கம் என்னவென்றால் நடப்பு சொத்துக்களை நாம் உகந்த அளவு வைத்திருக்க வேண்டும் நீங்கள் நடப்பு சொத்துகளின் உகந்த அளவை பராமரிக்கிறீர்கள் என்றால் நாம் உகந்த மூலதனபடுத்தப்பட்டுளோம் நீங்கள் உகந்த பணி மூலதனத்தை வைத்திருக்கிறீர்கள் என்றால் எல்லாமே கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அர்த்தம் மேலும் நாங்கள் உகந்ததாக முன்னேறுகிறோம் என்று கூறுகிறோம் இப்போது குறுகிய கால மற்றும் நீண்ட கால நிதியுதவி ஆபத்து வருவாய் ட்ரேட் ஆப் ஆகும் இந்த சொற்பொழிவிலும் முந்தைய சொற்பொழிவுகளிலும் நிதி செலவை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் நிதிகளின் செலவை நிர்வகிப்பதற்கு நாம் தன்னிச்சை மூலங்கள் பிறகு குறுகியகால மூலங்கள் அதன் பிறகு நீண்டகால மூலங்களிலிருந்து கடன் வாங்குகிறோம் எல்லா மூலங்களிலும் நன்மை தீமை உண்டு நாம் தன்னிச்சை நிதியிலிருந்து கடன் வாங்குவோமானால் அது சுய சரிகட்டுதல் சுய நீர்மை தன்மை உடைய நிதி மூலமாகும் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே அல்லது மாதங்களுக்கு மட்டுமே கடனாக கொடுக்கப்படும் ஒருசில சப்ளையர்கள் 45 லிருந்து 60 நாட்கள் வரை கடன் காலம் ஒப்புக்கொள்வர் அதேபோல் ஒரு நிறுவனத்துக்கு சந்தையில் நல்ல மதிப்பு இருந்தால் கடன் காலம் 30 நாட்களாக மன்னிக்கவும் 60 நாட்களாக இருக்கக்கூடும் ஆனால் அந்த நிறுவனத்திற்கு நல்ல மதிப்பு இல்லை என்றால் 30 நாட்கள் கடன் காலம் யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஓரளவுக்கு மதிப்புள்ள நிறுவனம் என்றால் 45 நாட்களிலிருந்து அதிகபட்சம் இரண்டு மாதத்திற்குள் சப்ளையரிடம் கட்டணம் செலுத்த வேண்டும் அதனால் நாம் எப்பொழுதும் ஓரளவுக்கு ரொக்கத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் உங்களால் குறிப்பிட்ட நாளில் சப்ளையர்கள் இடம் கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் அது நிறுவனத்தின் நற்பெயரை கெடுத்துவிடும் அதனால் கட்டணம் செலுத்த வேண்டிய தேதி டிசம்பர் 5 என்றால் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலையில் கட்டுவதைவிட டிசம்பர் 5 காலையிலோ அல்லது டிசம்பர் 4 ஆம் தேதி மாலையிலோ கட்டணங்களை செலுத்தி விடுவது நல்லது என்று நிதியின் இலக்கியத்தில் அல்லது வணிக பழக்கங்களில் கூறுவர் அதாவது காலையில் பணம் செலுத்தப்பட வேண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலையில் கட்டணம் செலுத்த வேண்டியது உரிய நேரம் என்றால் காசோலைகள் அனுப்பப்பட்டு ஐந்தாம் தேதி காலையில் சப்ளையர் இடம் காசோலை கையில் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் நாம் இப்படி செய்யவில்லை என்றால் என்ன வித்தியாசம் நாம் டிசம்பர் 5 ஆம் தேதி கட்டணம் செலுத்த வேண்டும் ஆகவே காலையிலோ மாலையிலோ அல்லது இன்று அல்லது நாளை ஒருவேளை பணம் செலுத்துகிறோமா என்பது வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்பதே இதன் பொருள் ஆனால் அது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் சப்ளையர் அந்த காசோலைகள் காலை 10 மணி அளவில் என்னிடம் வாங்கியவர் எனக்கு காசோலையாக ஒரு மில்லியன் ரூபாய் அல்லது 10 லட்ச ரூபாய் அனுப்பி வைப்பார் என்று காத்துக்கொண்டு இருப்பார் காரணமே இல்லாமல் காசோலையை தாமதப்படுத்தினால் காலையில் கட்டுவதற்கும் மாலையில் கட்டுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல நிதி ஒழுக்கமுடைய நிறுவனமாக இருக்க வேண்டுமென்றால் டிசம்பர் 4 மாலைக்குள் கட்டணம் செலுத்த வேண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி காலை வரை அல்லது மாலை வரை தாமதம் செய்யக்கூடாது இந்த அளவு தாமதத்தை யாரும் எதிர்பார்ப்பதில்லை உத்தரவாதமளிக்கவில்லை வணிக நடவடிக்கைகளில் விரும்பத்தக்கதும் இல்லை குறைந்த விலை உடைய நிதி மூலமாக இருக்கலாம் ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக நீர்மை தன்மையை பராமரிக்க வேண்டும் மற்றும் சப்ளையர்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் இதில் நேர்மறை பகுதி என்னவென்றால் தன்னிச்சை நிதியில் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் எதிர்மறை பகுதி என்னவென்றால் சரியான நீர்மை தன்மையை பராமரிக்க வேண்டும் மற்றும் சரியான நேரத்தில் கட்டணங்களை செலுத்தவில்லை என்றால் அது நிறுவனத்தின் நற்பெயரை கெடுத்துவிடும் இப்பொழுது குறுகிய கால நிதி மூலத்திற்கு செல்லுவோம் குறுகிய கால நிதி மூலத்தில் நாம் வங்கியில் இருந்து அல்லது நிதி நிறுவனங்களிலிருந்து குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு கடன் வாங்குகிறோம் குறுகிய கால நிதி மூலம் என்றால் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு நிதி வழங்கப்படும் வங்கியிலிருந்து நீங்கள் ஒரு வருடத்திற்கு அல்லது ஆறுமாதங்களுக்கு கடன் வாங்கும்போது நீங்கள் ஆறுமாதங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஆறு மாதங்கள் வரை அந்த நிதியை உபயோகிக்கலாம் ஆறு மாதங்கள் கழிந்த பின் அந்தக் குறுகிய கால கடனை திருப்பி செலுத்த வேண்டும் தன்னிச்சை நிதியில் இருப்பதுபோல இந்த கடன் திருப்பி செலுத்துவதில் அவசரம் எதுவும் இல்லை நீண்டகால மூலம் என்றால் நாம் ஐந்தில் இருந்து பத்து வருடங்கள் வரை கடன் வாங்கி உள்ளோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் தொடர்ச்சியாக வட்டி கட்ட வேண்டும் நீண்டகால நிதியின் தவணையை நாம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அல்லது கால் ஆண்டிற்கு ஒருமுறை செலுத்த வேண்டும் நூறு சதவிகிதம் வாங்கின கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டாம் இந்த ஆடம்பரம் இதில் உண்டு ஆனால் எதிர்மறை பகுதி என்னவென்றால் நீண்டகால நிதியில் செலவு மிக மிக உயர்ந்ததாகும் இதன் அர்த்தம் இதற்கு இரெண்டு பக்கங்களும் உண்டு நாணயத்தின் இருபுறமும் போல நிதி மூலங்களில் நன்மை தீமை இரண்டுமே உண்டு செலவு குறைவாக இருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் சரியாக நீர்மை தன்மை பராமரித்து கட்டணங்களை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும் செலவு அதிகமாக இருந்தால் ஒரு சில கால அவகாசம் வரை நாம் ஓய்ந்து இருக்கலாம் சரி இது இப்போது செலுத்தப்படப் வேண்டியதில்லை இது இப்போது செலுத்தப்படாது கட்டணங்களை பிறகு செலுத்தினால் போதும் எனவே நாம் அதை உருவாக்குவோம் நிதிகளின் ஏற்பாட்டை செய்வோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் இருபுறமும் இரு உச்சங்களும் நன்றாக இல்லை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சமநிலையை அடைய வேண்டும் ஒரு நிதி மூலத்தின் நேர்மறையை எடுத்துக்கொண்டு அதே நிதி மூலத்தின் எதிர்மறையை நாம் சமாளிக்க வேண்டும் ஒரு சமநிலை கண்டிப்பாக அடைய வேண்டும் முழு பணி மூலதன நிதியையும் நீண்ட கால நிதி மூலங்களிலிருந்து பெறமுடியாது முழு பணி மூலதன நிதியையும் குறுகியகால நிதி மூலங்களிலிருந்து அல்லது தன்னிச்சை மூலங்களிலிருந்து பெறமுடியாது இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் நிதி மூலங்களின் கலவையை உபயோகிக்க வேண்டும் ஒருபகுதி தன்னிச்சை இலிருந்து ஒருபகுதி குறுகிய காலத்தில் இருந்து மற்றும் ஒரு பகுதி நீண்ட காலத்திலிருந்து உபயோகிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஒரு சமநிலையை அடைய வேண்டும் ஏனென்றால் நாம் செலவை குறைக்கும் போது ஆபத்தை அதிகரிக்கிறோம் மற்றும் செலவை அதிகரிக்கும்போது ஆபத்தை குறைக்கிறோம் இரண்டு உச்சமும் நல்லதல்ல அதனால் ஒரு நிறுவனத்திற்கு நன்மை கிடைக்க தக்கதாக பாதையின் இடையில் ஏன் இருக்கக்கூடாது நாம் அதை பராமரிக்கலாம் நிர்வாகம் செய்யலாம் மற்றும் செலவை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கலாம் நாம் தொழில்நுட்ப கடன் தீர்க்கும் திறனை பராமரிக்க நீர்மை தன்மையை எப்பொழுதும் இருக்குமாறு செய்யலாம் நிதியின் செலவை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கலாம் இறுதியில் நமக்கு வேண்டிய லாபத்தை நாம் எதிர்பார்த்தது போல சம்பாதித்துக் கொள்ளலாம் நாம் லாபத்திற்கும் ஆபத்திற்கு இடையே ஒரு சமநிலை அடைய வேண்டுமென்றால் இதை நாம் இரண்டு கோணங்களில் சமாளிக்க வேண்டும் உதாரணத்துக்கு உங்கள் நடப்பு சொத்துக்களை பெரிய அளவில் நீண்டகால நிதியிலிருந்து நிதி செலுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நிகர மூலதனம் என்பது நடப்பு பொறுப்புகளை நடப்பு சொத்துக்களில் இருந்துக் கழிப்பதாகும் அதாவது நடப்பு சொத்துக்களுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கடன் வாங்கும்போது நடப்பு விகிதம் 21ராகவும் மறுபக்கம் 0 81ராகவும் பராமரிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் நிகர மூலதனம் எவ்வளவாக இருக்கும் முதல் வழக்கில் ஒன்றாக இருக்கும் அதாவது 2 1 இரண்டாம் வழக்கில் அது 0 2 இருக்கும் இந்த இரண்டாவது வழக்கு மிகவும் ஆபத்தானது முதல் வழக்கில் ஆபத்து மிகவும் குறைவு ஏனென்றால் நடப்பு பொறுப்புகளுக்கு கட்டணம் செலுத்த உங்களிடம் இரண்டு மடங்கு நடப்பு சொத்துக்கள் உள்ளன அதனால் முதலாவது நீங்கள் ரொக்கத்தை பயன்படுத்தினீர்களானால் இரண்டாவது சந்தை படுத்தக்கூடிய பத்திரங்களையும் பின்னர் கடன் விற்பனைகளையும் இவையெல்லாம் தீர்ந்த பிறகு சரக்கிருபையும் இறுதியாக பயன்படுத்துவீர்கள் ஆனால் இந்த அளவிற்கு வர தேவைப்படாது ஏனென்றால் உங்களிடம் மிகவும் வசதியாக நடப்பு பொறுப்புகளை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் நடப்பு சொத்துக்கள் உள்ளன ஆனால் இரண்டாவது வழக்கில் நடப்பு பொறுப்புகளை காட்டிலும் 80 மட்டுமே நடப்பு சொத்துக்கள் வைத்திருக்கிறீர்கள் இப்பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் முதலாவது நீங்கள் நிதியின் செலவை பராமரிக்கிறீர்கள் கூடவே ஆபத்தையும் அதிகரிக்கிறீர்கள் இரண்டாவது வழக்கில் நீங்கள் நிதி செலவை அதிகரிக்கிறீர்கள் ஆனால் ஆபத்து மிகவும் குறைவாக இருக்கிறது இங்கு நடப்பது என்னவென்றால் நிகர மூலதனம் அதிகமாக இருக்கும்போது ஆபத்து குறைகிறது லாபமும் குறைகிறது இரண்டாவது வழக்கில் நிகர மூலதனம் குறையும்போது லாபமும் ஆபத்தும் உயருகிறது இவ்விரண்டு அணுகுமுறைகளில் 2 உச்சம் காணப்படுகிறது இரெண்டு உச்சமும் இருக்கும் பொது இவ்விரண்டு உச்சமும் வணிகத்திற்கு நல்லதல்ல மற்றும் எப்போதும் நிர்வகிக்க முடியாதது இவை மோசமானவை அதனால் ஏன் நாம் ஒரு சமநிலையை அடைய கூடாது ஒரு பகுதியிலிருந்து நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதியில் உள்ள நல்லவைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு பகுதிகளையும் சேர்த்தால் இரண்டிலிருந்தும் வேறொரு நல்ல வழியின் கலவை கிடைக்கும் இதுதான் இடையில் உள்ள வழி இதற்குப் பெயர் சமநிலை அதாவது ட்ரேட் ஆப் இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் உச்சத்தை நாடாமல் நடுவில் உள்ள பாதையை நாடுகிறோம் பின்னர் இரண்டு பகுதிகளிலும் இருந்து சிறந்ததை எடுத்துக்கொண்டு நாம் பணி மூலதனத்தின் ஒரு கோட்பாட்டை உருவாக்க முயற்சிப்போம் அல்லது கோட்பாடு அல்லது அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் அப்பொழுது ஆபத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கலாம் நாம் லாபத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் வைத்திருக்க முடியும் இறுதியாக நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபம் எதிர்மறையாக பாதிக்கப்படாது மாறாக அது சாதகமாக அமையும் அதனால் இந்த சமநிலை என்பது என்ன அதை எவ்வாறு பெறுவது மற்றும் இந்த சமநிலையினால் வரும் நன்மைகள் என்ன என்பதை நான் அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் Glossary of Words சொற்களஞ்சியம்